வணக்கம் பாடநெறிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த உறையில் நான் 3D அளவீடுகளை மற்றும் அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரத்தைப் பற்றி விவாதிப்பேன் குறிப்பாக3D ஸ்கேனிங் அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரத்தைப் பற்றி விவாதிப்பேன் அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரத்தின் ஆய்வக செயல்முறை விளக்கத்தைப் பார்க்க உள்ளோம் அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரம் எங்களின் ஐ கான்பூரின் இயந்திர பொறியியல் துறையில் இயந்திர ஆய்வகத்தில் உள்ளது விரிவுரை தொடங்குவதற்கு முன் 3D அளவீடுகள் என்ன என்பதை நினைவு கூர்வோம் அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரம் மற்றும் இந்த இயந்திரத்தின் விவரக்குறிப்பு என்ன எங்கள் ஆய்வகத்தில் உள்ள குறிப்பிட்ட இயந்திரம் நான் உங்களுக்கு தருகிறேன் பின்னர் எங்களிடம் யு க்கள் உள்ளன உலகளாவிய சி எம் கட்டுப்படுத்தி ஒரு உள்ளடிங்கிய கூறு ஆகும் நான் முழு சி எம் இயந்திரத்தைப் பற்றி நினைத்தால் இயந்திரத்தை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தி யு சி என்று அழைக்கப்படுகிறது எனவே சி எம் இன் செயல்முறை விளக்கத்தில் அதன் பல்வேறு பாகங்கள்அனைத்து அச்சுகளையும் காண்போம் மேலும் நாம் எல்லாவற்றின் டிகிரி ஆ்ப் பிரிடம் என்ன என்பதைக் காண்போம் மேலும் ஒரு தரமான பாகத்தை அளவிடவுள்ளோம் 3D அளவீடுகள் 3D அளவீடுகள் என்றால் என்ன 3D அளவீடு என்பது ஒரு பொருளின் அளவீட்டு அல்லது மெய்நிகர் 3D பிரதிநிதித்துவத்தை உருவாக்கும் செயல்முறையாகும் இது ஒரு பொருளின் மெய்நிகர் பிரதிநிதித்துவம் இப்போது 3D ஸ்கேனர்கள் 3D அளவீடுகள் அல்லது ஒரு 3D ஸ்கேனர்களை உருவாக்க பயன்படும் ஆப்டிகல் சாதனங்கள் ஆகும் எங்களிடம் 3D ஸ்கேனர்கள் உள்ளது 3D ஸ்கேனர்கள் என்றால் வெளியீடுகள் 3D ஸ்கேன் என அழைக்கப்படுகின்றன சில வகையான 3D ஸ்கேனர்கள் உள்ளன அளவிடும் 3டி ஸ்கேனர்கள் டிராக்ட் 3 டி ஸ்கேனர்கள் பகுதி அடிப்படையிலான 3 டி ஸ்கேனர்கள் கையடக்க 3டி ஸ்கேனர் உதாரணமாக நான் இந்த பொருளை ஸ்கேன் செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு பார்வை பக்கக் காட்சி இரண்டாவது பார்வை மற்றும் மூன்றாவது பார்வை ஆகியவற்றை ஸ்கேன் செய்யலாம் இது முன் பார்வை பக்கவாட்டுக் காட்சி மேல் பார்வை என எந்தவொரு பார்வையும் பார்க்க முடியும் நான் ஸ்கேன் செய்யும் கோணம் மென்பொருளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மென்பொருளில் அதே உள்ளீட்டை வைக்கிறேன் எனவே அவை இங்கே ஒரு வகையான ஸ்கேனர்கள் ஆகும் எனவே இந்த வெளியீடுகள் 3D ஸ்கேன் என்று அழைக்கப்படுகின்றன எனவே பிரதான உற்பத்தி 3டி பிரிண்டிங் மூலம் அதன் விதிவிலக்கைத் தொடர்ந்தாலும் 3D ஸ்கேனிங் என்பது நிஜ உலகில் உள்ள பொருட்களிலிருந்து தரவைப் பிடித்து அவற்றை டிஜிட்டல் பைப் வரிசையில் கொண்டு வருவதாகும் ஆண்டுதோறும் 3டி ஸ்கேனர்களைப் பயன்படுத்துவதால் உற்பத்தியில் சுமார் 15 சதவீதம் அதிகரிப்பு இருக்கும் என்று சமீபத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அதிக விகிதமாகும் எனவே கையடக்க 3டி ஸ்கேனிங் குறைந்த விலை என்பதால் உண்மையில் ஆய்வகத்திலிருந்து முன்னணி தொழிற்சாலை மற்றும் புலம் இயக்கப்படும் வரிசைக்கு முக்கிய காரணிகளைத் தொடர்ந்து இயக்கத்தை நிரப்புகிறது எனவே சிறந்த துல்லியமாகவும் எளிமையாகவும் வசதி மற்றும் நெகிழ்வுத்தன்மையுடனும் உள்ளது எனவே 3டி ஸ்கேனர்கள் மூலம் உண்மையான பொருளை ஸ்கேன் செய்து அந்த மெய்நிகர் படத்தை உருவாக்கலாம் இது இந்த பொருளை எவ்வாறு தயாரிக்க முடியும் அதற்கான படிகள் என்ன என்பதைப் பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும் தருகிறேன் எனவே அதற்கு முன் 3 அல்லது 4 வகையான 3D ஸ்கேனர்கள் உள்ளன நான் இங்கு முதலில் விவாதிக்கப் போவது CMM ஆகும் இதை நான் விரிவாக அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரம் பற்றி விவாதிப்பேன் எனவே இந்த கைபகுதிகளில் நிலையான தொடுகருவி அல்லது தொடு தூண்டுதல் தொடுகருவி தலைகள் பொருத்தப்படலாம் எம்மில் 3டி ஸ்கேனிங் தலையை பொருத்தவும் முடியும் எனவே இது பல நன்மைகளைக் கொண்டிருப்பதைப் பற்றி விவாதிப்போம் அவை பலவிதமான கருவிகளை போர்ட்டபிள் சி எம் களில் பொருத்தலாம் மற்றும் ஸ்கேனிங் மற்றும் தொடுகருவிகளை எளிதில் ஒருங்கிணைக்க முடியும் எனவே வரம்புகள் சிறிய சி எம் சி எம் உடல் இணைப்பைப் பயன்படுத்த நீங்கள் மேற்பரப்பில் பொருத்த தேவையில்லை எனவே எங்களிடம் ஒரு சிறிய இயந்திரம் இல்லை எங்களிடம் ஒரு முழு அளவிலான 3D ஸ்கேனர் உள்ளது மிகப் தொழில்துறையில் உள்ள பெரிய அளவு அல்ல ஆனால் இது ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் வெளியீடுகளை உருவாக்கும் திறன் கொண்டது எனவே நாங்கள் இங்கே சில தொழில்துறை ஆலோசனைகளையும் செய்கிறோம் எனவே இரண்டாவது வகை 3D ஸ்கேனர் கண்காணிக்கப்பட்ட 3D ஸ்கேனர் ஆகும் இப்போது இங்கே கண்காணிக்கப்பட்ட 3டி ஸ்கேனர் ஆப்டிகல் டிராக்கிங் சாதனங்கள் ஒரு 3D ஸ்கேனரின் நிலைப்படுத்தல் உட்பட பல்வேறு வகையான அளவீட்டு கருவிகளைக் கண்காணிக்க முடியும் எனவே நிலை முறை வெளிப்புற ஒளியியல் கண்காணிப்பு சாதனமாக இருக்கலாம் இது நிலைப்படுத்தலை நிறுவ வெளிப்புற ஒளியியல் கண்காணிப்பு சாதனத்தைப் பயன்படுத்தலாம் எனவே அவை வழக்கமாக கண்காணிப்பு சாதனத்தை ஸ்கேனருடன் ஒளியுடன் பிணைக்கும் செயலற்ற அல்லது செயலில் உள்ள இலக்குகள் போன்ற குறிப்பான்களைப் பயன்படுத்துகின்றன எனவே மற்றொரு வகையான ஸ்கேனர் கட்டமைக்கப்பட்ட ஒளி ஸ்கேனர் ஆகும் எனவே கட்டமைக்கப்பட்ட ஒளியின் மூலம் இந்த ஸ்கேனர்கள் ஒரு பகுதி அல்லது ஒரு செயல்முறைக்கு அது நிகழும்போது ஒளியின் வடிவத்தை பிரதிபலிக்கின்றது அந்த நிகழ்வில்ஒளி பொருளைத் தாக்கும் போதுஒளி வடிவம் எவ்வாறு தொடங்கப்படுகிறது எல்சிடி ப்ரொஜெக்டரில் அல்லது ஸ்கேன் செய்யப்பட்ட அல்லது குறைபாடுள்ள லேசர் கற்றைகளில் ஒன்று அல்லது இரண்டு அல்லது சில நேரங்களில் அதிக சென்சார்கள் திட்ட வடிவத்தை பதிவு செய்கின்றன எனவே அது வெளிச்சத்தை மட்டும் வைக்கிறது இந்த கட்டமைப்பு ஒளி ஸ்கேனர் ஒரு ஒளியின் மாற்றத்தின் வடிவங்கள் பல்வேறு சுயவிவரங்கள் அல்லது பொருளின் வளைவுகளை நமக்கு சொல்கின்றன எனவே இது மற்றொரு வழி எனவே இன்னும் ஒரு வகை ஸ்கேனர் போர்ட்டபிள் 3 டி ஸ்கேனர் போர்ட்டபிள் 3டி ஸ்கேனர் சிஎம்எம் ஆக இருக்கலாம் அல்லது அவை கையடக்கமாக எடுத்துச் செல்லக்கூடிய போர்ட்டபிள் 3டி ஸ்கேனராகக் குறிக்கலாம் அல்லது இயந்திரத்திற்கு எடுத்துச் செல்லலாம் அல்லது அளவிட விரும்பும் பாகங்கள் ஆகியவை கையடக்கவை ஆகும் எனவே இவை முக்கிய வகையான ஸ்கேனர்களாகும் நான் இப்போது அறிமுகப்படுத்துகிறேன் நான் விவரங்களுக்கு வரவில்லை விவரங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு குறிப்புகளைப் பகிர்ந்துகொள்வோம் அவற்றை நீங்கள் படிப்பீர்கள் எனவே 3D ஸ்கேனிங் எவ்வாறு செயல்படுகிறது என்ன நடக்கிறது நாம் சிஎம்எம் இயந்திரத்தைப் பயன்படுத்தி ஸ்கேன் செய்யும்போது அது புள்ளிகளைத் தொடும் இது உருவாக்கும் முதல் படி புள்ளி மேகம் ஆகவே இது உண்மையில் தரவு அல்லது நாம் விரும்புவதை வடிவத்தைப் பெறுவதுதான் இது எனது மென்பொருள்களிலிருந்து நான் பெறும் முதல் உள்ளீடாகும் எனவே ஸ்கேன் கையகப்படுத்தல் என்று நான் சொல்ல முடியும் எனவே நான் இந்த மேற்பரப்பை உருவாக்க வேண்டும் என்றால் புள்ளிகள் முதலில் உற்பத்தி செய்யப்படும் இந்த வகையான வளைவு புள்ளிகள் முதலில் உற்பத்தி செய்யப்படும் எனவே இந்த வகையான புள்ளிகள் ஒரு மேற்பரப்பில் தயாரிக்கப்படுகின்றன இது புள்ளி மேகம் எனவே இந்த ஸ்கேனிங் முடிவுகள் கட்டற்ற வடிவத்தைப் பயன்படுத்துவதைக் குறிக்கும் இப்போது இது கட்டற்ற வடிவம் அல்லது கட்டமைக்கப்படாத வடிவமாகத் தோன்றுகிறது சில நேரங்களில் கட்டமைப்பு கூறுகளான வட்டம் கூம்பு தளம் செவ்வகம் போன்றவை கட்டமைக்கப்பட்ட வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது ஒரு வகையான கட்டற்ற வடிவங்கள் ஆகும் இருப்பினும் வளைவுகள் பெஜியர் வளைவு ஸ்பைலைன் வளைவுகள் பற்றி நமக்குத் தெரிந்தால் அவைகள் கூட உள்ளன ஆனால் இப்போதெல்லாம் அவை மிகவும் குறிப்பிடத்தக்கவை அல்ல நமக்குத் தேவையான எந்த வளைவும் 3D ஸ்கேனர்களைப் பயன்படுத்தி ஸ்கேன் செய்யப்படுவது சாத்தியமாகும் எனவே முதல் புள்ளி புள்ளி மேகம் புள்ளி மேகத்தைப் பயன்படுத்தி ஒரு முக்கோண இணைப்பை உருவாக்குகிறோம் முக்கோண இணைப்பு என்றால் என்ன இப்போது இது புள்ளி மேகம் இந்த புள்ளியில் மற்ற புள்ளியுடன் சேருவதிலிருந்து முக்கோணங்களை உருவாக்குகிறோம் இதேபோல் முழு மேற்பரப்பும் முக்கோணங்களின் வடிவத்தில் இருக்கும் இது முக்கோண இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இதை உண்மையில் நான் இணைப்பு உருவாக்கம் என்று அழைப்பேன் மூன்றாவது படி இணைப்பு உருவாக்கப்படும் போது நாம் இணைப்பை மேம்படுத்த வேண்டும் இணைப்பு உகந்ததாக்குதல் என்றால் நாங்கள் பகுப்பாய்வை மேற்கொள்ளும்போது அல்லது வலிமை பகுப்பாய்வு அல்லது வெப்ப பகுப்பாய்வை மேற்கொள்ளும்போது உங்களுக்குத் தெரிந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை ஆகும் இது இணைப்பு முக்கோணங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் கணக்கீட்டு பகுதியாக இருக்கும் எனவே நாம் எந்த வகையான கணக்கீடு செய்ய வேண்டும் என்பதைப் பொறுத்தது எனவே கணக்கீட்டின் நேரத்தைக் குறைப்பதற்கும் உகந்த வடிவத்தைப் பெறுவதற்கும் இணைப்பு உகப்பாக்கம் செய்வது முக்கியம் உதாரணமாக இங்கே செங்குத்தான கோணங்கள் என்றால் முக்கோண இணைப்பு சிறிய முக்கோணங்களாக இருக்க முடியும இது இங்கே ஒரு வகையான தளத்தின் மேற்பரப்பாக இருந்தால் இங்கே முக்கோணங்கள் பெரிய அளவில் இருக்கும் எனவே இங்கே சாத்தியமான வடிவத்தை பெற இணைப்பை மேம்படுத்த வேண்டும் எனவே இணைப்பு உகப்பாக்கம் தேவை அந்த நான்காவது புள்ளியின் பின்னர் இங்கே இணைப்பு வெளியீடாக இருக்கலாம் எனவே படங்கள் மற்றும் ஸ்கேன்கள் பொதுவான குறிப்பு முறைக்குள் கொண்டுவரப்படுகின்றன அங்கு தரவு முழுமையான மாதிரியாக இணைக்கப்படுகிறது முழுமையான மாதிரி தரவு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் முழுமையான மாதிரியானது இந்த செயல்முறையிலிருந்து சீரமைப்பு அல்லது பதிவு என அழைக்கப்படுகிறது அல்லது இணைப்பு வெளியீடு எனவும் அழைக்கலாம் எனவே முன் காட்சிகளிலிருந்து ஸ்கேன் செய்துள்ளோம் இந்த குறிப்பிட்ட வடிவத்தை திடமான வடிவத்தைப் பெற அந்த மேற்பரப்புகளை நாம் சீரமைக்கும்போது இது முழுமையான இணைப்பு வெளியீடு என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு இணைப்பு உள்ளீடு என்பது பொறியாளர் பணிப்பாய்வு ஆகும் எனவே இந்த வெளியீடு செல்கிறது இந்த இணைப்பு உள்ளீட்டை பொறியாளர்களிடம் செல்கிறது அவர்கள் விரும்பினால் ஒரு மேற்பரப்பையோ ஒரு திடமான மாதிரியையோ உருவாக்க முடியும் எனவே இதைப் பயன்படுத்தி இவைகளை உருவாக்க முடியும் எனவே இது அடுத்த கட்டமாகும் இந்த இணைப்பு உள்ளீடு பொதுவாக "dot stl" வடிவத்தில் தயாரிக்கப்பட்டு பொறியியலாளர்களுக்கு செல்கிறது எனவே கணினி மென்பொருளை இந்த ஸ்கேன் செய்யப்பட்ட தரவு நிரப்புதல் துளைகளை சுத்தம் செய்யவும் பிழைகளை சரிசெய்யவும் பின்னர் தரத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தலாம் இதன் விளைவாக வரும் முக்கோண இணைப்பு பொதுவாக stl வடிவத்தில் காணப்படுகிறது மேலும் அதை நாம் அறியப்பட்ட வடிவங்களில் கொண்டு வரலாம் நாம் அதை பி ஸ்பைன்கள் அல்லது பெஜியர் வளைவுகளாக மாற்றுவது சாத்தியம் ஆகும் சாத்தியம் இல்லாமலும் போகலாம் எனவே சிஏடி மாடலிங் இந்த சரிவிலிருந்து தயாரிக்கப்படலாம் எனவே இது 3D ஸ்கேனிங் பற்றிய சுருக்கமான அறிமுகமாகும் 3D ஸ்கேனிங் தலைகீழ் பொறியியலில் முக்கிய பயன்பாட்டில் உள்ளது இப்போது அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரத்திற்கு செல்ல விரும்புகிறேன் ஒரு அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரம் என்பது ஒரு பொருளின் இயற்பியல் வடிவியல் பண்புகளை அளவிடுவதற்கான ஒரு சாதனமாகும் என்று விளக்கினேன் இந்த இயந்திரம் ஒரு இயக்குபவரால் கைமுறையாகக் கட்டுப்படுத்தப்படலாம் அல்லது அது கணினி கட்டுப்பாட்டாக இருக்கலாம் எனவே ஜாய்ஸ்டிக் மற்றும் சிஎன்சி பயன்முறையைப் பயன்படுத்தி கையேடு கட்டுப்பாடு ஆகிய இரண்டு செயல்பாடுகளையும் நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் சி பயன்முறையானது எண்ணியல் கட்டுப்பாட்டுடன் கூடிய கணினி ஆகும் இதன் ஆரம்ப புள்ளியை ஒரு தொடக்க புள்ளியாக தருகிறோம் இப்போது ஒவ்வொரு மி மீக்குப் பிறகு அல்லது ஒவ்வொரு 2 மி மீக்குப் பிறகு அந்த தூரத்தை நாம் கொடுக்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட தளத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட வளைவில் புள்ளிகளைப் பதிவு செய்யும் அல்லது தொடு கருவியின் திசையை மாற்றலாம் சி கட்டுப்பாடு கையேடு கைமுறையாக நாம் ஒரு ஜாய்ஸ்டிக் பயன்படுத்துகிறோம் தரவைக் கட்டுப்படுத்த தொடு கருவியை தொட்டுக்கொண்டு இருக்குமாறு வைத்துக்கொள்ளவேண்டும் எனவே இந்த இயந்திரத்தின் மூன்றாவது நகரும் அச்சில் இணைக்கப்பட்ட ஒரு தொடு கருவியின் மூலம் அளவீடுகள் வரையறுக்கப்படுகின்றன அவை மூன்று அச்சு x அச்சு y அச்சு மற்றும் z அச்சு Z அச்சில் மூன்றாவது நகரும் தொடு கருவி இணைக்கப்படும் இதனால் தரவைப் பதிவு செய்ய இது உதவுகிறது எனவே தொடு கருவிகள் இயந்திர ஆப்டிகல் லேசர் வெள்ளை ஒளி மற்றும் பலவாக இருக்கலாம் மெக்கானிக்கல் ஆப்டிகல் என்பது லேசர் வெள்ளை ஒளி இந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தையும் நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் எங்களிடம் உள்ள இயந்திரத்தில் இயந்திர தொடு கருவி உள்ளது நாம் அதை அளவிட அது உடல் ரீதியாகத் தொடும் மேலும் இது ஒரு பீப் ஒலியை உருவாக்கி ஒளிரும் எனவே அது இங்கே தொடும் போதெல்லாம் எனவே இந்த தொடு கருவி இங்கே பயன்படுத்தப்படும் 6 டிகிரி ஆப் ப்ரீடம் அளவீடுகளை எடுக்கும் இயந்திரம் இதை கணித வடிவத்தில் தருவது அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரம் என்று அழைக்கப்படுகிறது 6 டிகிரி ஆப் ப்ரீடம் அனைத்து இரு உருவளவைகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அளவீடுகளைக் கணித வடிவத்தில் காண்பிக்கிறது இரண்டு பொருள்களுக்கு இடையிலான தூரம் மற்றும் பொருளின் வடிவம் போன்ற அளவீடுகளைப் பெறக்கூடிய கணித வடிவம் ஒரு கட்டற்ற வடிவமாக இருந்தால் அது ஒரு கட்டற்ற வடிவத்தை உருவாக்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவமாக இருந்தால் நாம் இதற்கு முன் தேர்ந்தெடுக்க முடியும் இது நாம் அளவிடப் போகும் ஒரு வட்டம் என்று தெரிந்தால் ஒரு வட்டத்தை அளவிட 3 புள்ளிகள் குறைந்தபட்சம் தேவைஒரு தளத்தை வரையறுக்க 3 புள்ளிகள் தேவை ஒரு உருளைக்கு 8 புள்ளிகள் தேவை ஒரு கூம்புக்கு 8 புள்ளிகள் தேவை எனவே ஆய்வக செயல்முறை விளக்கத்தை நான் உங்களுக்குக் காண்பிக்கும் போது நான் அவைகளை தெரிவிக்கிறேன் எனவே இந்த சொற்பொழிவின் நோக்கங்களை நான் இப்போது வைத்துள்ளேன் சி எம் இன் பகுதிகளுடன் உங்களை நன்கு அறியச் செய்வது எங்களிடம் இந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்பெக்ட்ரம் சி எம் ஆய்வகத்தில் உள்ளது மேலும் ஒரு சி எம் இன் கொள்கையையும் செயல்பாட்டையும் புரிந்து கொள்ளச் செய்தல் எனவே அச்சுத்தூர அளவீட்டு இயந்திரத்தில் மூன்று முக்கிய கூறுகள் உள்ளன X Y மற்றும் Z ஆகிய 3 அச்சின் மூன்று அச்சுகளை உள்ளடக்கிய முக்கிய அமைப்பு தொடு கருவி முறை எங்களிடம் நான் சொன்னது போல் ஒரு இயந்திர தொடு கருவி முறை உள்ளது தரவு சேகரிப்பு மற்றும் குறைப்பு அமைப்பு தரவு சேகரிப்பு தரவு குறைப்பு என்பது தரவை சுத்தம் செய்வதாகும் எனவே இது பொதுவாக இயந்திரக் கட்டுப்படுத்தியை உள்ளடக்கியது இயந்திரக் கட்டுப்படுத்தி என்பது ஒரு யு சி டெஸ்க்டாப் கணினி மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் ஆகும் CMM இன் செயல்பாட்டுக் கொள்கை ஒரு அச்சுத்தூர அளவீட்டு செயல்முறை என்பது வடிவமைப்பு நோக்கத்திற்கு எதிராக ஒரு பகுதி அல்லது அசெம்பிளியை சோதிக்க உற்பத்தி மற்றும் அசெம்பிளி செயல்முறைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும் எங்கள் பகுதி அல்லது அசெம்பிளி அதை சந்திக்க முயற்சிக்கிறதா இல்லையா என்பதை சோதனை மூலம் அதற்கு எதிராக வடிவமைப்பதே எங்கள் நோக்கமாகும் எனவே இலக்கு புள்ளிகளின் XY மற்றும் Z ஆயத்தொலைவுகளை துல்லியமாக பதிவு செய்வதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன பின்னர் அவை பின்னடைவு வழிமுறைகள் வழியாக பகுப்பாய்வு செய்யப்படலாம் ஏனென்றால் கணித உறவுகள் கணித சமன்பாடுகள் ஆகியவை பின்னடைவு வழிமுறைகளாக இருக்கலாம் எனவே இவை பின்னடைவு படிமுறை வழிமுறைகள் வழியாக மேலே உள்ள தயாரிப்பில் நமக்கு இறுதியாக தேவைப்படும் அம்சங்களை நிர்மாணிப்பதற்கான புள்ளிகளை பகுப்பாய்வு செய்யலாம் இப்போது இந்த புள்ளிகள் ஒரு இயக்குபவரால் கைமுறையாக அல்லது நேரடி கணினி கட்டுப்பாட்டின் மூலம் தானாக நிலைநிறுத்தப்படும் ஒரு தொடு கருவியைப் பயன்படுத்தி சேகரிக்கப்படுகின்றன எனவே சி எம் இன் முக்கிய பகுதிகள் ஏர் பியரிங் இந்த பாகங்களை நான் காண்பிப்பேன் எனவே எங்களிடம் நியூமேடிக் பியரிங் உள்ளன எனவே பின்னர் அளவுகோல் மற்றும் குறியாக்கிகள் தொடு கருவிஅமைப்பு பாகங்களை நகர்த்தும் சர்வோ மோட்டார்கள் கட்டுப்பாட்டு அமைப்புஜாய்ஸ்டிக் ஆகியவை இங்கே உள்ளன மென்பொருள் இங்கே உள்ளது நாம் பயன்படுத்தும் மென்பொருள் டாங்கிராம் மென்பொருள் ஆகும் சி எம் இன் நன்மைகள் முழு சொற்பொழிவு முடிந்ததும் இதை நான் உங்களுக்குச் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் இங்கே நன்மைகளானது நெகிழ்வுத்தன்மை வளைந்து கொடுக்கும் தன்மை வளைந்து கொடுக்கும் தன்மை என்றால் நாம் அதை மேனுவல் அல்லது தானியங்கியாக பயன்படுத்தலாம் எனவே மேனுவல் அமைப்பில் இது நமக்குத் தேவையான ஒரு பெரிய நெகிழ்வுத்தன்மையாகும் சில ஆரம்பத் தகவல்கள் அடிப்படை தகவல்கள் நமக்குத் தெரிந்தால் அளவிடவும் அதற்கேற்ப அதைப் பயன்படுத்தலாம் குறைக்கப்பட்ட அமைவு நேரம் உள்ளது ஏனென்றால் அது வேலை மேசையில் மட்டுமே வேலை பொருள் அமைக்கப்படும் ஒற்றை அமைவு இங்கே உள்ளது துல்லியம் அதிகமாக உள்ளது எனவே குறைவான இயக்குபவரின் ஈடுபாடு போதுமானது ஏனென்றால் இயக்குபவர் உண்மையில் தொடுவதில்லை அல்லது வேலைத் பொருளை அல்லது தொடு கருவியை நகர்த்துவதில்லை அது தானாகவே நகர்கிறது ஜாய்ஸ்டிக் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது அவர் ஆயத்தொலைவை வரையறுத்தவுடன் அவர் தோற்றத்தை வரையறுக்கிறார் எங்கள் தொடு கருவி மூலம் வரையறுக்கப்பட்டவுடன் தளத்தை வரையறுக்கிறார் எனவே அது அந்த தளத்தை இறுதி செய்கிறது இது ஒரு குறிப்பு தளம் அதாவது இந்த குறிப்பு தளத்தின் அடிப்படையில் ஒவ்வொன்றும் நாம் அமைப்பில் எதையும் மாற்றவில்லை என்றால் அது எல்லாவற்றையும் துல்லியமாக அளவிடும் எனவே இயக்குபவரின் ஈடுபாடு மிகவும் குறைவு எனவே மேம்பட்ட உற்பத்தித்திறன் கொண்டுள்ளது ஏனெனில் நாங்கள் அமைவு நேரத்தை குறைத்துள்ளோம் இவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை எனவே இங்கே நம்மிடம் உள்ள சிஎம்எம் இயந்திரம் அதன் உள்ளமைவு ஸ்பெக்ட்ரா 5 6 4ஆகும் 5 6 4 என்றால் என்ன 5 6 4 என்பது 500 600 மற்றும் 400 இவைகள் 3 அச்சுகளில் கிடைக்கும் பணியிட கொள்ளளவு அல்லது பணியிடம் 500 மிமீ 600 மிமீ 400 மிமீ ஆகும் ஸ்கேல் ரெகுலேஷன் 0 5 மைக்ரோ மீட்டர் இயந்திர துல்லியம் ±2 5L250 மைக்ரோமீட்டர் ஆகும் L என்பது மி மீ இல் நிலையான நீளம் ஆகும் எனவே கோண துல்லியம் கோணத்தின் 1 வினாடி ஆகும் எனவே தட்டையான கிரானைட் என்பது நம்மிடம் உள்ள வேலை பொருளுக்கான மேசை அது பூஜ்ஜிய தர கிரானைட் ஆகும் எனவே சதுர மீட்டருக்கு 2 மைக்ரான் தட்டையானது எனவே அளவிடும் கருவிகளை அதன் மேல் வைத்திருப்பது மிகவும் மென்மையாக இருக்கும் எனவே இது பூஜ்ஜிய தரமாகும் இது வெப்ப விரிவாக்கமும் 0 ஆகும் இது தொடு கருவி அமைப்பு அமைப்பின் பெயர் இங்கே இயந்திர பதிப்பு சிஎன்சி பதிப்பு இயந்திர கொள்ளளவு 56 4 ஆகும் 5 6 4 என்பது X திசையில் 500 மி Y திசையில் 600 மி மீ மற்றும் Z திசையில் 400 மி மீ நகர்த்தலாம் எனவே கட்டுப்படுத்தியின் பெயர் ரெனீஷா யு சி பிரிட்டனைச் சேர்ந்த யுனிவர்சல் சிஎம்எம் கன்ட்ரோலர் லைட் 2Renishaw UCC universal CMM controller lite 2 எம் இயந்திரத்தில் முக்கிய கட்டமைப்பு வகைகள் கான்டிலீவர் பீம் X திசையில் கான்டிலீவர் பீம் நகர்கிறது மேலும் இந்த கான்டிலீவர் பீம் அனைத்திலும் இந்த கை போன்ற அமைப்பு உள்ளது அது Z திசையில் நகரும் எனவே இரண்டாவது ஒரு நெடுவரிசை வகை இதில் நகர்த்தக்கூடிய மேசை எங்களிடம் உள்ளது இந்த மேசை X மற்றும் Y திசையில் நகரலாம் Z திசையில் இந்த கை போன்ற அமைப்பு நகரும் எனவே நெடுவரிசை இங்கே இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதேபோல் எங்களுக்கு கேன்ட்ரி உள்ளது எனவே இது இங்கே X திசையிலும் இது Y திசையில் செல்ல முடியும் என்பதை நீங்கள் காணலாம் இது Z திசையில் நகரும் அடுத்தது பாலம் வகை இது எங்கள் ஆய்வகத்தில் உள்ள இயந்திரம் ஆகும் இதில் எங்களுக்கு X திசை உள்ளது இந்த முழு பாலமும் X திசையில் செல்ல முடியும் இந்த நெடுவரிசை Y திசையில் நகரலாம் மேலும் இந்த கை போன்ற அமைப்பு Z திசையில் நகரும் கிடைமட்ட கை இயந்திரங்களில் X இந்த திசையிலும் y இந்த திசையிலும்மற்றும் Z இந்த திசையிலும் நகரும் எனவே பல்வேறு வகையான தொடு கருவி அமைப்புகள் உள்ளன எங்களிடம் தூண்டல் தொடு கருவி முறை எந்திர மைய ஏற்பாடுகள் உள்ளன எனவே தூண்டல் அல்லது தூண்டல் பரிமாற்றம் இந்த தொடு கருவியில் பயன்படுத்துவதற்கான கொள்கையாகும் ஆப்டிகல் டிரான்ஸ்மிஷன் தொடர் தோல்விகள் இருக்கும்போது அதன் கொள்கை ஆப்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஆகும் இதேபோல் எங்களிடம் மோட்டார் பொருத்தப்பட்ட தொடர் கருவிகள் உள்ளன இதில் பொருத்தப்பட்ட மோட்டார்கள் சுற்றுவதன் மூலம் கருவிகளை நகர்த்தலாம் எனவே பல ஸ்டைலஸ் தொடு கருவிகள் உள்ளன எனவே முதல் மூன்று தொடு கருவிகளில் எங்களிடம் ஒரே ஒரு ஸ்டைலஸ் மட்டுமே இருந்தது எனவே நான்காவது கெடு கருவிகளில் பல ஸ்டைலஸ் உள்ளன இந்த அமைப்பு தூண்டக்கூடியமோட்டார் பொருத்தப்பட்ட அமைப்பாக இருக்கலாம் ஆனால் ரூபி ஸ்டைலஸ் போன்ற பல ஸ்டைலஸ்கள் உள்ளன பின்னர் வெவ்வேறு ஸ்டைலஸ் மற்றும் டிஸ்க் ஸ்டைலஸ் உள்ளன இது தொடு கருவி முறையாகும் திரையின் நேரம் 2221 இல் பார்க்கவும் இப்போது சி எம் இன் பயன்பாடு விண்வெளி தானியங்கி பொறியியல் பின்னோக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்தில் ஆகிய எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுகிறது பின்னோக்கு பொறியியல் என்பது தயாரிப்புகளை மீண்டும் உருவாக்குகிறது எனவே இந்த மூன்றும் தொழில்துறை களங்கள் ஆகும் எனவே பின்னோக்கு பொறியியல் என்பது பொதுவான பயன்பாடு ஆகும் இத்துடன் நான் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன் ஆய்வகத்தில் இயந்திர பொறியியல் துறையில் உள்ள எந்திர அறிவியல் ஆய்வகத்தில் சந்திப்போம் மேலும் அளவீட்டு இயந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம்